இந்தப் பாடம் நம்மை அடுத்த துணை பிரிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது ஒருங்கிணைப்பின் மேம்பட்ட யோசனையைப் பெற ஒரு செயல்பாட்டை எவ்வாறு இடைக்கணிப்பது என்பதை நோக்கி ஒரு சிறிய மாற்றுப்பாதையை எடுக்க வேண்டும் மீண்டும் இது உங்களில் பலருக்கு தெரிந்த ஒன்று இதை நாம் வடிவமைப்போம் மீண்டும் நாம் ஒருங்கிணைக்க விரும்பும் ஃபங்ஷன்களைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் அதை பகுப்பாய்வு ரீதியாக செய்ய முடியாது அதுவே எங்கள் தோராயமாகும் இங்கே நீல எழுத்துருவில் வெயர்ஸ்ட்ராஸ் தோராய தேற்றம் என்று அழைக்கப்படும் மிகவும் சக்திவாய்ந்த தேற்றம் உள்ளது நான் தொடர்ச்சியாக உண்மையான மதிப்புள்ள செயல்பாட்டைக் கொண்டிருந்தால்f ஐ நான் ஒருங்கிணைக்க விரும்புகிறேன் எனவே இந்த செயல்பாட்டில் வேடிக்கையான தாவல்கள் எதுவும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் எனக்கு சில இடைவெளியைக் கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் சகிப்புத்தன்மையை நீங்கள் என்னிடம் சொன்னால் எப்சிலான் சில சிறிய எண்ணிக்கையைச் சொல்வோம் பின்னர் எப்போதுமே ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் p உள்ளது இது இந்த ஒருங்கிணைந்த சரிவுக்குள் உள்ள அனைத்து x க்கும் கொடுக்கப்பட்ட சகிப்புத்தன்மையை விட f குறைவாக இருக்கும் எனவே இதற்கு வீர்ஸ்ட்ராஸ் என்று இதற்கு பெயரிடப்பட்டது எனவே இந்த தேற்றத்தின் சக்தியை நீங்கள் காணலாம் அது எனக்குத் தெரிந்த செயல்பாட்டை எனக்குக் கூறுகிறது இது சில ஹான்கல் பெசெல் என்ற சிக்கலான செயல்பாடாக இருக்கலாம் இது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் இந்த பையனை மிக நன்றாக மதிப்பிடும் ஒரு பாலினாமியல் செயல்பாட்டை நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு நன்றாக என்பது அது என்னைப் பொருத்தது நீங்கள் எப்சிலனைக் குறிப்பிட்டால் இந்த ஃபங்ஷனை இங்கே நன்றாக தோராயமாக மதிப்பிடும் ஒரு p ஐ நான் காண்பேன் எனவே இது மீண்டும் மிகவும் ஆச்சரியமாக இல்லை உதாரணமாக நான் இரண்டு புள்ளிகளை இங்கு எடுத்துக் கொண்டால் இரண்டு புள்ளிகளுடன் நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால் சரியாக வைக்க முடியும் இரண்டு புள்ளிகளுடன் நான் எந்த வகையான பாலினாமியலை பொருத்த முடியும் மாணவர்லீனியர் லீனியர் எனவே இது ஒரு வரி மூன்று புள்ளிகள் நான்கு புள்ளிகளில் நான் ஒரு பரபோலா மற்றும் பல செய்ய முடியும் எனவே அடிப்படையில் நான் வரிசை N க்கு செல்லும்போது N புள்ளிகளில் ஒரு பாலினாமியல் இடைக்கணிக்க விரும்புகிறேன் நான் சொல்கிறேன் என்று நினைக்கிறேன் பாலினாமியலின் அளவு என்னவாக இருக்கும் N மைனஸ் 1 சரிதானே N 2 க்கு சமம் என்பதற்கு பாலினாமியல் வரிசை என்ன எனவே எப்போதும் நீங்கள் 1 டிகிரி விலகி இருங்கள் எனவே நான் N 1 வரிசையின் பாலியை பொருத்த முடியும் எனவே இதைச் செய்வதற்கான ஒரு முறையான வழி உள்ளது அதைப் பற்றி நாம் பேசுவோம் ஆனால் நான் உங்களுக்கு மூன்று புள்ளிகளைக் கொடுத்து ஒரு பரபோலா வைப் பொருத்தும்படிகேட்டாள் நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் உங்களுக்கு மூன்று புள்ளிகளைக் கொடுத்துள்ளேன் மேலும் இந்த புள்ளியின் மூலம் எனக்கு ஒரு பரபோலாவை இந்த புள்ளிகளில் உள்ள செயல்பாட்டு மதிப்புகள் மூலம் நான் குறிக்கும் ஃபங்ஷனை பொருத்துங்கள் என்று சொல்கிறேன் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் எங்களுக்கு மூன்று புள்ளிகள் உள்ளன ஆம் உங்களுக்கு மூன்று புள்ளிகள் உள்ளன எனவே உங்களிடம் ஃபங்ஷன்கள் உள்ளன மாணவர் ஆனால் இந்த புள்ளிகள் எங்கும் இருக்கக்கூடும் அதாவது அவை ஒரே மாதிரியான இடைவெளியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அவை இங்கே ஒரு புள்ளியாகவும் இங்கே ஒரு புள்ளியாகவும் இங்கே ஒரு புள்ளியாகவும் இருக்கலாம் மாணவர் ஒரு பரபோலா சமன்பாட்டைக் கருதிக் கொள்ளுங்கள் எனவே நான் அதை சொல்ல முடியும் எனவே p என்பது என்று கூறுங்கள் இப்போது எனக்குத் தெரியும் செயல்பாட்டின் மதிப்பை உங்களுக்கு வழங்கியுள்ளேன் எனவே நீங்கள் பெறுவீர்கள் இதுபோன்று நான் மூன்று மாறிகள் மூன்று சமன்பாடுகளைப் பெறுவேன் இதற்கான தீர்வு எனக்கு ஐ தரும் எனவே இதேபோல் நான் பொதுவாக n புள்ளிகளின் தொகுப்பிற்காக இந்த செயல்முறையை மீண்டும் உருவாக்க முடியும் எனவே இந்த n மதிப்புகளைப் பெற n சமன்பாடுகளின் அமைப்பை நான் தீர்ப்பேன் இப்போது நீங்கள் இதைச் செய்ய முடியும் என்பதில் எந்தப் பிரச்சினையும் இல்லை இந்த பாலினாமியல் க் கட்டுவதற்கு மிகவும் புத்திசாலித்தனமான வழி இருக்கிறது அது லக்ரேஞ்ச் என்ற பிரபல விஞ்ஞானியின் பெயரைப் பின்பற்றுகிறது எனவே இந்த லாக்ரேஞ்ச் பாலினாமியல்களை நான் இங்கே எழுதுவேன் எனவே உங்களிடம் உள்ளது எனவே நான் மாதிரியை எழுதுவேன் பின்னர் அதை விசாரிப்போம் எனவே இந்த பெரிய pi ஒரு பொருளை குறிக்கிறது எனவே கூடுதல் விவரங்களுக்கு வருவதற்கு முன்பு இதைப் பாருங்கள் நான் இங்கே சில ஃபங்ஷன்களை உருவாக்கியுள்ளேன் எனவே அதன் தயாரிப்பில் எத்தனை வெளிப்பாடுகள் உள்ளன N 1 வெளிப்பாடுகள் அந்த பொருளில் உள்ளன ஏனெனில் சரிதானே எனவே N 1 வெளிப்பாட்டின் தயாரிப்பு உள்ளது எனவே இது எந்த டிகிரியின் பாலினாமியல் மாணவர்N 1 N 1 அங்கே N 1 வெளிப்பாடுகள் உள்ளன ஒவ்வொரு வெளிப்பட்டிருக்கும் ஒரு x மைனஸ் உள்ளது எனவே எல்லா டிகிரிகளுக்கும் N 1 ஆக இருக்கும் இப்போது இந்த ஃபங்ஷன் மிகவும் சுவாரஸ்யமாகத் தெரிகிறது செயல்பாட்டின் மதிப்பு என்ன என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் ஒவ்வொரு வெளிப்பாடும் ரத்துசெய்யப்பட்டு அதன் மதிப்பு 1 சரிதானே இந்த மதிப்பு 0 எனவே இங்கு லாக்ரேஞ்ச் பாலினாமியல் என அழைக்கப்படும் செயல்பாட்டை பயன்படுத்தி இங்கே எழுதினால் நான் இதை f இது மாதிரி எழுத முடியுமா எனவே இதை நான் எழுதலாம் எனவே முதலில் இது ஒரு வலதுபுறத்தில் நான் இங்கு எழுதியுள்ள இந்த வெளிப்பாடு இது ஒரு பாலினாமியல் செயல்பாடா இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த பையன் என்ன இது நிலையானதா அல்லது இது x இன் செயல்பாடாக மாறக்கூடியதா இந்த வாதம் என்ன ஒரு நிலையான புள்ளி மற்றும் N புள்ளிகள் உள்ளன இது குறிப்பிட்ட புள்ளியை எடுக்கும் எனவே இந்த வெளிப்பாடு இங்கே ஒரு நிலையான வெளிப்பாடு அடுத்த வெளிப்பாடு இங்கே அது என்ன இது ஒரு பாலினாமியல் வரிசை N 1 எனவே இது ஒரு பாலி வரிசை N 1 சரி வரிசை N 1 இன் எந்தவொரு பாலினாமியல்களின் கூட்டு தொகை என்ன ஆனால் சிறந்தது N 1 இது குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் சிறந்தது N 1சரிதானே எனவே நான் என்ன செய்தேன் என்றாள் N 1 வரிசையில் உள்ள ஒரு செயல்பாட்டை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் எனவே இது N 1 வரிசையைக் கொண்டுள்ளது மற்றும் கொடுக்கப்பட்ட nodesநோட்ஸ்களில் செயல்பாட்டின் மதிப்பை இது ஏற்றுக்கொள்கிறதா எனவே நான் உங்களுக்கு N நோட்ஸ்களை கொடுத்துள்ளேன் எனவே இது N நோட்ஸ்கள் எனவே இந்த பொருட்களை இங்கு பயன்படுத்துவோம் எனவே இந்த சுருக்கத்தில் N வெளிப்பாடுகள் உள்ளன இந்த N சொற்களில் எந்த வெளிப்பாடு நீடித்து இருக்கும் மாணவர் ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டுமே நீடித்து இருக்கும் ஏனெனில் இந்த லாக்ரேஞ்ச் பாலினாமியல் ஒன்றுதான் நீடித்து இருக்கும் இதற்காக i இந்த i க்கு சமம் ஆனால் இந்த i மற்றும் j ஆகியவை வேறுபட்டால் அது 0 ஆகிறது எனவே இந்த சுருக்கத்தில் நான் மாற்றும்போது ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டுமே நீடித்து இருக்கும் இருக்கும் அந்தச் வெளிப்பாடு எனது மதிப்பு இங்கிருந்து 1 ஆக இருக்கும் இங்கு எஞ்சியிருப்பது வெறுமனே எனவே என் அசல் ஃபங்ஷன் f என்பது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது தொடர்ச்சியான உண்மையான மதிப்புமிக்க ஃபங்ஷன் அதிலிருந்து நான் இந்த பையனை இங்கே உருவாக்கியுள்ளேன் இது வட்டத்தில் ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் என்பது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் மற்றும் இந்த பாலினாமியல் ஃபங்ஷன் இது N புள்ளிகளில் இந்த தன்னிச்சையான செயல்பாட்டின் மதிப்பை ஒப்புக்கொள்கிறது மற்றும் இது வரிசை N 1 இன் பாலினாமியல் எனவே இங்கே சமன்பாடுகளின் முறையைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் சற்று விகாரமான முறையில் என்ன செய்தீர்கள் நீங்கள் இங்கு இன்னும் கொஞ்சம் ஸிஸ்டெமடிக் முறையில் செய்யலாம் எனவே இதை நான் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதற்கான காரணம் மீண்டும் கணிதத்தை மிகவும் எளிமையாக செல்லும்போது ஏன் செய்கிறது இது மிகவும் நேர்த்தியானது இந்த ஃபங்ஷன் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளதைப் பாருங்கள் இது ஒரு அழகான விஷயம் இது நீங்கள் பார்க்கும் புள்ளியைத் தவிர மற்ற எல்லா புள்ளிகளிலும் 0 க்குச் செல்லும் எனவே இப்போது அதைச் செய்துவிட்டு நாம் இன்னும் கொஞ்சம் மேலே செல்லலாம் எனவே ஒரு செயல்பாட்டை ஒருங்கிணைக்க விரும்பினோம் எனவே இது பகுப்பாய்வு ரீதியாக நாம் ஒருங்கிணைக்க முடியாத ஃபங்ஷன் எனவே படி 1 என்பது நாம் சில தோராயங்களை உருவாக்கியுள்ளோம் நீங்கள் எனக்கு N புள்ளிகளைக் கொடுத்தால் அதன் ஒரு பாலினாமியல் தோராயமாக நான் உங்களுக்கு N 1 வரிசையின் ஒரு பாலினாமியலை கொடுக்கிறேன் ஏனென்றால் அது என்னால் செய்யக்கூடிய சிறந்தது எனவே எனக்கு மூன்று புள்ளிகளைக் கொடுத்தாள் நான் உங்களுக்கு ஒரு பரபோலாவை கொடுக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு கன சதுரத்தை கொடுக்க முடியாது ஏனெனில் அங்கு போதுமான தகவல்கள் இல்லை அடுத்து அதை ஒருங்கிணைக்க முயற்சிப்போம் ஆகவே செயல்பாட்டை நேரடியாக ஒருங்கிணைப்பதை நேரடியாக மதிப்பிடுவதற்கு பதிலாக நாம் முதலில் எடுத்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள் இந்த மாற்றத்தை ஏன் ஒரு பாலினாமியலாக மாற்றினோம் இதைச் செய்வதே எங்கள் நோக்கம் மாணவர் மிகவும் சரி இதை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்று எனக்குத் தெரியவில்லை ஏனெனில் இது ஒருங்கிணைக்கப்படாதது ஆனால் நான் அதை ஒரு பாலினாமியல் மற்றும் பாலினாமியல்களால் தோராயமாக மதிப்பிடுகிறேன் நாம் கையால் ஒருங்கிணைக்க முடியும் என்று எனக்கு தெரியும் எனவே முதல் படி ஒரு நல்ல தோராயத்தைக் கண்டுபிடிப்பதாக இருந்தது எனவே இப்போது வெளிப்படையாகச் செய்வோம் என்னிடம் உள்ள இந்த வெளிப்பாட்டை ஒருங்கிணைப்போம் எனவே இது எனது அசல் ஃபங்ஷன் இது ஒரு தோராயமாகும் என்பதை நினைவில் கொள்க இது வரிசை N 1 இன் தோராயமாகும் இது நாம் முன்பு வைத்திருந்த ஃபங்ஷன் மற்றும் இந்த N ஐ இங்கே வைப்போம் எனவே இந்த f வெளிப்பாட்டை இங்கே நான் முன்பே பயன்படுத்தியவற்றால் மாற்றப் போகிறேன் எனவே நான் முன்பு செய்ததை மீண்டும் எழுதியுள்ளேன் இது ஒருங்கிணைப்பு அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருங்கிணைப்பின் மாறி x ஆகும் எனவே நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த வெளிப்பாட்டை நான் எளிமைப்படுத்தலாமா ஒருங்கிணைந்த அடையாளத்தை எங்கும் நகர்த்த முடியுமா இந்த பையனின் பண்பு என்ன இந்த பையன் ஒரு கான்ஸ்டன்ட் எனவே இந்த ஒருங்கிணைந்த அடையாளத்தை நான் இங்கே நகர்த்த முடியும் எனவே இதை நான் என்று எழுதலாம் இங்கே நான் எழுதியுள்ள இந்த வெளிப்பாடு இது f செயல்பாட்டின் தேர்வைப் பொறுத்ததா இல்லை என்பதே சரி அங்கே f இல்லை எனவேnஅந்த சக்தியை பாருங்கள் எனவே இப்போது இந்த வெளிப்பாட்டை இங்கே இது மாதிரி எழுத வேண்டும் இங்கே இந்த வேறு சில என்ற இந்த வெளிப்பாட்டை இங்கே எழுதுவார்கள் எனவே நாம் செய்ததை ஒரு குவாடுரேசா் விதி என்றும் கூறுவீர்களா இது ஒரு குவாடுரேசா் விதி ஏனென்றால் அது ஒருங்கிணைந்த ஒரு தோராயத்தை எனக்குத் தருகிறது தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் சொல்கிறது மாணவர் ஃபங்ஷனின் Function மதிப்பு ஒரு சில தனித்துவமான புள்ளிகளில் ஃபங்ஷனின்மதிப்பு எனவே இவை ஒரு குவாடுரேசா்விதியின் முக்கியமான பகுதியான செயல்பாட்டை சார்ந்து இல்லாத nodesநோட்ஸ் மற்றும் எடைகள் எடைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்பாட்டிலிருந்து சுதந்திரமானவை எனவே மற்றொரு நன்மை என்னவென்றால் இந்த நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதுதான் நீங்கள் முன்பே கணக்கிட்டு வைத்திருக்கலாம் அதை ஒரு அட்டவணையாக சேமிக்க முடியும் உண்மையில் ஒரு இன்டெக்ரல் உங்களுக்கு வழங்கப்படும்போது அதை தீர்க்க வேண்டியதில்லை அந்த நேரத்தில் w i கணக்கிடத் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முன்பே கணக்கிட்டு வைத்திருக்கலாம் உண்மையில் பல கணித நூலகங்கள் உள்ளன அவை பல்வேறுவற்றிற்கான w இன் மதிப்புகளை உங்களுக்குச் சொல்லும் அதாவது பல்வேறு இடைவெளிகளை அல்லது எதுவாக இருந்தாலும் எனவே இவற்றை முன்கூட்டியே கணக்கிடலாம் எனவே ஒருங்கிணைப்பு செய்ய விரும்பும் உங்கள் செயல்பாட்டைப் பெறும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நோட்ஸ் அந்த நோட்ஸ்களின் செயல்பாட்டு மதிப்புகளை முன்கூட்டியே கணக்கிடப்பட்ட எடைகளால் பெருக்குகின்றன எனவே இதை நாம் முன்கூட்டியே கணக்கிட வேண்டும் எனவே இது எங்களுக்கு ஒரு முறையான வழியைக் கொடுத்துள்ளது அங்கு N 1 ஐ வரிசை செய்வதற்கான ஒரு செயல்பாட்டின் தோராயமான கணக்கீட்டைக் கணக்கிட்டுள்ளோம் அதற்காக நமக்கு எத்தனை புள்ளிகள் தேவை எனவே இது இடைக்கணிப்பு செல்லும் வரையில் இப்போது உள்ளது இதன் முடிவை நான் முன்பே சொன்னேன் என்றால் இப்போது இதை நீங்கள் இன்னும் சிறப்பாக அறிய விரும்புகிறோம் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இன்னும் சிறப்பாக என்றால் என்ன எனது செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய விரும்பும் புள்ளிகளின் எண்ணிக்கை N என்று இறுதி செய்யப்பட்டது என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனில் அதற்கு மேல் உங்களுக்கு வேறு வழியில்லை பாலினாமியலின் உயர் வரிசையில் துல்லியமான பதிலை எப்படியாவது எனக்கு வழங்க முடியுமா முடியாது இல்லையா நான் கூறியவற்றில் மிக சிறந்தது N 1